இந்த பாடப்பகுதியில் நிலநடுக்கம் சார்ந்த வடிவமைப்பின் தொடர்ச்சியை காணலாம் புவியீர்ப்பு மற்றும் பக்கவாட்டு விசைக்கு ஏற்ப எவ்வாறு தூண்களை மற்றும் அதனை சார்ந்த பிற பகுதிகளை வரையறுப்பது என்று காணலாம் நிலநடுக்க வடிவமைப்பை வரையறுக்கும் குறிமுறை நூல் IS 1893 பகுதி ஒன்றின் படி கிடைநிலை நிலநடுக்க கெழு எப்படி வரையறுப்பது என்று சென்று பகுதியில் கண்டோம் Ah கணக்கு இடுவதற்கு மண்டல காரணி zonal factor Z2 கிடைநிலை விரைவு எதிர் ஸ்பெக்ட்ரம் horizontal acceleration response spectrum Sag இரண்டும் தேவை தேர்ந்தெடுக்கும் கட்டிடத்தின் நீள்மை சார்ந்து அதனுடைய நடத்தைக் காரணி அமையும் வலுவூட்டம் அல்லது வலுவூட்ட படாத கல் கட்டிடம் மற்றும் நிலநடுக்கம் எதிர்க்கும் படைப்பிரிவு IS 4326 சார்ந்தது சார்ந்தே R காரணி அமையும் கட்டிடத்தின் பயன்பாடு சார்ந்து முக்கியத்துவ காரணி அமையும் Sag மதிப்பை கணக்கிடுவதற்கு மீள்வடிவமைப்பு ஸ்பெக்ட்ரம் தேவைப்படுகிறது இதில் பரிந்துரைக்கப்பட்ட ஸ்பெக்ட்ரம் எதிர் ஸ்பெக்ட்ரம் பகுப்பாய்வு சார்ந்தது ஆகும் இங்கே எதிர் ஸ்பெக்ட்ரம் பகுப்பாய்வு பதிலாக சமநிலை பகுப்பாய்வு பயன்படுத்தினால் ஏறு முக வளைவை கணக்கெடுக்காமல் அதற்கு பதில் காலநிலை Time period T க்கு சமமான மதிப்பு 2 5 ஐ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் கட்டிடத்தை பகுத்தாய்வு செய்வதற்கு எதிர் ஸ்பெக்ட்ரம் முறையை உபயோகப்படுத்தினால் Sag மதிப்பை கண்டு பிடிக்க முன்னுரை அடிப்படை அதிர்வு காலத்தை கணிக்க வேண்டும் இதனை எளிதில் கண்டுபிடிக்க கட்டிடத்தின் ஒட்டுமொத்த பரிமாணம் தெரிந்தால் போதுமானது மொத்த உயரம் h மற்றும் நிலநடுக்க வடிவமைப்பிற்கு எடுத்துக் கொண்ட அகலம் d முழு பண்பு சார்ந்த பகுத்தாய்வு செய்த பின் கூட மறுபடியும் முதலில் நாம் அனுமானித்த Ta மதிப்பு மறுபடியும் போதுமானதா இல்லையா என்று மறுசெய்கை செய்து கொள்ளலாம் நிலநடுக்க மண்டலம் Z2 சார்ந்து Ah கண்டு பிடித்த பின்னர் நம்முடைய தேவைக்கு ஏற்ப மற்றும் கட்டிடத்தின் நிலநடுக்க எடைக்கு seismic weight W ஏற்ப அடிப்படை நறுக்கு விசை கணக்கிடலாம் கட்டிடத்தின் நிலநடுக்க எடை கண்டுபிடிக்க இயங்கு சுமையின் ஒரு சதவீதம் எடுத்துக்கொள்ளவேண்டும் அதோடு அல்லாமல் கூடுதலாக பனிக்கட்டியின் மூலம் ஏற்படும் சுமை அல்லது மணலால் ஏற்படும் சுமை அந்த பகுதியில் இருப்பின் அதனையும் எடுத்துக்கொள்ளவேண்டும் அடிப்படை நறுக்கு விசை கண்டுபிடித்த பின் அடுத்த பகுதிக்கு அதாவது பிற தளங்கள் அதன்பின் சுவர் மற்றும் தூண்களுக்கு நறுக்கு விசை கணக்கிட வேண்டும் இன்றைய பாடப் பகுதியில் மொத்த அடிப்படை நறுக்கு விசையில் இருந்து ஒவ்வொரு தூணிற்கு எவ்வாறு கணக்கிடுவது என்று காணலாம் முதல் பகுதி ஒவ்வொரு தளத்திற்கு எப்படி நறுக்கு விசை பங்கிடுவது என்பது ஆகும் இப்போது அதற்கான தேவை என்ன ஒவ்வொரு தளத்திற்கு எவ்வளவு நிலநடுக்க எடை என்பதை கணக்கிட வேண்டும் நம்மிடம் ஒட்டுமொத்த கட்டிட நிலநடுக்க எடை இருக்கிறது அதனை கொண்டு ஒவ்வொரு தளத்திற்கு எவ்வளவு நிலநடுக்க எடை என்று கண்டுபிடித்து விடலாம் ஒரு தளத்திற்கு எத்தனை நறுக்கு விசை என்பதை குறிப்பது Qi ஆகும் இதில் i என்பது கட்டிடத்தின் அடுக்கு Wi என்பது கட்டிடத்தின் நிலநடுக்க எடை hi என்பது கட்டிடத்தின் அடுக்கு உயரம் ஆகும் இதில் hi ஒவ்வொரு அடுக்கிருக்கும் மாறுபடலாம் ஏனென்றால் முதல் அடுக்கு பிற அடுக்கை விட உயரமாக இருக்கலாம் j என்பது மறுபடியும் கட்டிடத்தின் எத்தனை அடுக்கு என்பதை குறிக்கும் நம்முடைய எடுத்துக்காட்டில் இது 4 ஆகும் அடிப்படையில் ஒவ்வொரு தளமும் எத்தனை அளவு அல்லது விகித நறுக்கு விசை பங்கிட்டு கொள்கிறது என்று கணக்கிடுகிறோம் அதனால் நிலநடுக்க எடை கண்டுபிடிக்கும் போது கவனமாக கணக்கிட வேண்டும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒவ்வொரு தளத்திலும் கட்டிடத்தின் நிலநடுக்க எடை குவிந்திருக்கிறது இது பல கட்டின்மை கூறு சார்ந்த பெருந்திரள் ஆகும் அதனால் உண்மையான கட்டிடத்தில் இருந்து சீர்மை படிமத்திற்கு கவனமாக மாற்றியமைக்க வேண்டும் அடிப்படையில் நாம் செய்வது என்னவென்றால் ஒவ்வொரு தளத்திற்கும் அதற்கு மேலே இருக்கும் பாரத்தின் பாதி அளவு மற்றும் கீழே இருக்கும் பாரத்தின் பாதி அளவு எடுத்து கணக்கிடுகிறோம் இப்பொழுது W1 என்பது மேலே இருக்கும் பாதி மற்றும் கீழே இருக்கும் பாதி பாரம் ஆகும் இங்கே மீதம் இருக்கும் பாரம் என்னவாகும் இங்கே நிலையான வரம்பு கட்டுப்பாடு சார்ந்து இருப்பதால் கட்டின்மை எண் வீதம் கணக்கில் கருதுவதில்லை அதனால் மீதம் இருக்கும் பாரம் கணக்கில் வராது இங்கே மேல் கூரை அதாவது நான்காவது அடுக்கில் கைப்பிடி சுவர் மற்றும் அதன் பாதி பாரம் கொடுக்கும் எடை கருதப் படுகிறது அதனால் ஒவ்வொரு அடுக்கின் பாரம் கணக்கிட்டு அதனை அடிப்படை நறுக்கு விசை பகிர்வதற்கு பயன்படுத்துகிறோம் இதனை எதற்காக செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு தளத்திலும் வேறு வேறு எடை மாறுபடலாம் அதனால் அதனை கொண்டு நறுக்கு விசை பங்கீடு செய்யப்படுகிறது பெரும்பாலும் கல் கட்டிட அமைப்பு சமச்சீர் ஆகவும் அதனுடைய சுவர்கள் தொடர் சுமைதாங்கி இருக்கும் மேல் தளம் தவிர்த்து பிற தளத்தில் பாரம் அல்லது எடை சமமாக இருக்கும் அதனால் Q 1 Q 2 Q 3 மற்றும் Q 4 கணக்கிட்ட பிறகு அதனால் ஏற்படும் விசையை ஒவ்வொரு தளத்திற்கும் பங்கீடு செய்யலாம் இங்கே நாம் செய்வது என்னவென்றால் அடிப்படை நறுக்கு விசையை Vb பிரித்து அதனை ஒவ்வொரு தளத்திற்கும் பங்கீடு செய்கிறோம் Q1 முதல் Q 4 வரை உள்ள நான்கு விசைகளை ஒன்றாக கூட்டினால் நமக்கு கிடைப்பது Vb ஆகும் இதனை கணக்கிட்ட பின் ஒவ்வொரு தளத்திலும் எந்த விசைக்கு வடிவமைக்க வேண்டும் என்று தெரிந்துகொள்ளலாம் இப்பொழுது அதற்கேற்றவாறு ஒரு தளத்தின் பல்வேறு கூறுகளை பரிசீலிக்க வேண்டும் இப்போது நான் பயன்படுத்தும் சொல் தள நறுக்கு விசை அடிப்படை நறுக்கு விசை மற்றும் பல்வேறு சுவர்கள் பற்றி கண்டோம் ஒவ்வொரு தளத்திலும் பக்கவாட்டு சுமை தாங்கும் செங்குத்து கூறுகளை நாம் தூண்கள் என்று அழைக்கிறோம் இங்கே ஒட்டுமொத்த கட்டிடத்தில் இருந்து தளத்திற்கும் தளத்தில் இருந்து சுவர்கள் சுவர்களில் இருந்து தூண்களுக்கு மாறு நிலை அடையும் நறுக்கு விசையை கண்டுபிடிக்கிறோம் இங்கு நாம் காண்பது ஒரு தளத்தில் உள்ள பல்வேறு சுவர்களில் தரைப்பட அமைப்பு இங்கே காணும் ஒவ்வொரு சுவர்களும் X மற்றும் y திசையில் நீண்டு இருக்கும் வேறுவித சுவர் ஆகும் நம்முடைய அடுத்த குறிக்கோள் தள நறுக்கு விசை Q சரியாக பங்கிட்டு அதனை எதிர்க்கும் பொருளை பிரிப்பது இங்கே சுவர் என்பது துளை கொண்டு அல்லது துளை இல்லாத சுவராக இருக்கலாம் இங்கே துளை கொண்ட சுவராக இருப்பின் சிறிது கவனமாக கையாள வேண்டும் ஏனென்றால் இங்கே இருக்கும் சுவர் கதவு கொடுப்பதற்காக ஒரு துளை இருக்கிறது அதனுடன் ஒரு பெரிய துளை இதனை 3 சுமை எதிர்க்கும் தூண்களாக பிரிக்கிறது இங்கே கவனிக்க வேண்டியது H 1 H 2 மற்றும் H 3 மதிப்பு என்ன எவ்வாறு வடிவமைப்பது என்பதாகும் புவியீர்ப்பு சுமை மட்டுமல்லாமல் பிற தேவைக்கு ஏற்ப கட்டிடத்தை மற்றும் அதன் உடைய பிற பகுதிகளை வடிவமைக்க வேண்டும் இதனை செய்வதற்கு தூண்களின் விறைப்புத்தன்மை தெரிந்திருக்க வேண்டும் அதனைக் கண்டுபிடிக்க வரம்பு கட்டுப்பாடு தேவை படுகிறது சுவர்களில் உள்ள துளைகளை சார்ந்து அதனுடைய பாகுபாடு அமையும் இதில் பக்கவாட்டு விசையால் ஏற்படும் உருவ மாற்றம் பற்றி முன்னரே கண்டோம் துளைகள் இல்லாத சுவர் பிடிமான உருவ மாற்ற போன்ற தோற்றவடிவம் கொண்டிருக்கும் ஏனென்றால் அதனுடைய கீழ்ப்பகுதி நிலையானது மற்றும் மேல் பகுதி நிலைஇல்லாமல் சுழலும் சென்ற பாடப் பகுதியில் ஒவ்வொரு தூணின் விறைப்புத்தன்மை கல் கட்டிடத்தின் மீள்மைக் கெழு சுவரின் வடிவம் அகலம் மற்றும் தடிமன் அனைத்தும் எவ்வாறு கணிக்க வேண்டும் என்று பார்த்தோம் இப்பொழுது அந்த சுவரில் துளைகள் இருந்தால் அந்த தூண் இதற்கிடையே இருக்கும் அப்படி இருப்பதால் அதன் மேல்புறத்தில் உருவ மாற்றம் குறைவாக இருக்கும் தூணின் இரண்டு வரம்பு கட்டுப்பாடும் நிலைபெற்று இருப்பதால் அதனுடைய நறுக்கு விசை உருவ மாற்ற வடிவம் அதனை சார்ந்தே இருக்கும் இப்பொழுது தூணின் விறைப்புத்தன்மை கணக்கிட்டு விட்டோம் அடுத்து சுவரில் இருந்து தூண்கள் வழியாக எப்படி மாறுநிலை அடையும் என்று உறுதி செய்ய வேண்டும் அடுத்து துளைகள் இருக்கும் சுவரின் விறைப்புத்தன்மை எப்படி கணிக்க வேண்டும் துளைகள் இல்லாத நறுக்கு சுவரின் வடிவமைப்பு எளிதானது இந்த வகை நறுக்கு சுவர் அதனுடைய பரிமாணம் மீள்மைக் கெழு சார்ந்து அதன் உருவ மாற்ற வடிவம் பிடி மான அமைப்பை கொண்டிருக்கும் ஆனால் துளைகள் இருக்கும் நறுக்கு சுவரின் விறைப்புத்தன்மை கண்டுபிடிக்கும் பொழுது பல சிக்கல்கள் வர வாய்ப்புள்ளது இங்கே விறை இடைத்திரை அனுமானம் கொண்டு பரிசீலிக்கிறோம் நாம் எடுத்து கொண்ட கட்டிடத்தில் விறை இடைத்திரை இல்லை என்றால் என்ன செய்வது விசைகளை சுவர்களுக்கு பங்கீடு செய்ய வேண்டும் இப்பொழுது கல் கட்டிடங்களுக்கு வலுவூட்ட பெற்ற கற்காரை தளங்கள் இருந்தால் அதனை விறை இடைத்திரை என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த அனுமானம் மேற் கொள்வதால் தளத்தில் இருந்து வெளிப்படும் நறுக்கு விசை மற்றும் சுவர்களில் விறை இடைத்திரை இரண்டும் சார்பு விறைத் தன்மையை சார்ந்து இருக்கும் விறை இடைத்திரையின் சமதள விறைப்பு போதுமானதாக இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படிப்பட்ட சூழலில் அதனை இளகு இடைத்திரை அல்லது அரை விறை இடைத்திரை என்று வகைப் படுத்தலாம் இதனால் சிக்கல் உருவாகும் ஏனென்றால் விசைகளை பங்கீடு செய்வதற்கு வேறு சில உத்திகளை பயன்படுத்த வேண்டி வரும் சார்பு விறைத் தன்மை பொருத்து நறுக்கு விசையை எவ்வாறு பங்கீடு செய்வது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே உண்மையில் நடப்பது என்னவென்றால் இருக்கும் நான்கு சுவர்களுக்கு பங்கீடு காரணி என்ன என்பதை நிறுவ வேண்டும் இங்கே வரைபடத்தில் இருக்கும் 5 சுவர்களுக்கும் மொத்த விறைத் தன்மை சார்ந்து பங்கீடு காரணி என்ன என்று கணக்கிட வேண்டும் பங்கீடு காரணி என்பது ஒரு தூணின் விறைத்தன்மைக்கும் ஒட்டுமொத்த தூண்களின் விறைத்தன்மைக்கும் உள்ள விகிதம் ஆகும் இத்தலத்தில் உள்ள சுவர் அல்லது தூண்கள் ஏனென்றால் தூண் என்பது சுவர்களின் உள்ளே இருப்பது அதனால் அதனுடைய மதிப்பு வெறும் Ki அல்லது Ki கூட்டு ஆகும் ஒரு பொருளின் மேல் ஏற்படும் நறுக்கு விசை கண்டுபிடிப்பதற்கு இந்த விகிதம் மற்றும் சுவர் நறுக்கு விசை பெருக்க வேண்டும் அடுத்து வளை திருப்புமை சுவர்களில் துளைகள் இருப்பதால் அதனுடைய இடப்பெயர்ச்சி அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக சுவரின் விறைத்தன்மை குறையும் இது சிக்கலாக இருந்தாலும் இதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு சுவரை எடுத்து கொண்டால் அதில் ஜன்னல் கதவு மற்றும் காற்றோட்டத்திற்கு தேவையான துளைகள் இருக்கும் இந்த துளைகள் வேறு வேறு இடம் அளவு மற்றும் அமைப்பு கொண்டிருக்கும் இந்த அனைத்து வித துளைகள் எப்படி கருத்தில் கொண்டு பரிசீலிக்க வேண்டும் என்பதற்கு பல கணக்குகள் உண்டு இதைத்தான் நாம் பரிசீலிக்க போகிறோம் இவை எளிதான பகுத்தாய்வு முறை ஆகும் இது எளிய நிலை இயல் சார்ந்த முறையாகும் அதன் 3 வகை பற்றி காணலாம் இதிலிருந்து ஏதாவது ஒரு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருசில செயல்முறையில் மரபு கோட்பாடு இருக்கும் அதனை கடுமையான பகுத்தாய்விற்கு பயன்படுத்த முடியாது இதில் முதல் முறை மிகவும் எளிது ஆனால் இதனை பயன்படுத்துவதால் விழுக்காடு பிழை ஏற்படும் கடுமையான பகுத்தாய்விற்கு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இதில் ஏற்படும் விழுக்காட்டு பிழை 5 முதல் 10 சதவிகிதம் ஆகும் பொறியியல் நிலைப்பாட்டிற்கு மற்றும் ஒரு துரித மதிப்பீடு செய்வதற்கு இது போதுமானது இந்த செயல்முறை என்ன செய்கிறது உதாரணத்திற்கு துளைகள் உள்ள சுவர் எடுத்துக் கொள்வோம் தூண்களின் விறைத்தன்மை கொண்டு மட்டுமே சுவரின் விறைத்தன்மை மதிப்பிடுகிறோம் அதாவது அனைத்து தூண்களின் விறைத்தன்மை மொத்தமாக கூட்டு ஜன்னல்கள் மேல் மற்றும் மேல் மற்றும் கீழ் இருக்கும் வளைவு இடைவெளி கணக்கில் கொள்வதில்லை கதவுகளுக்கும் இது பொருந்தும் அதனால் இந்த செயல்முறை இவைகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுப்பதில்லை இந்த காட்சி வில்லையில் இருக்கும் இந்த சுவர் 2 வேறுவித அளவுடைய ஜன்னல்கள் கொண்டது இரண்டும் சம அளவில் இருக்கிறது இதுவே வெவ்வேறு உயர அளவில் இருந்தால் மேலும் சிக்கலாகும் ஒரு ஜன்னல் சிறியது மற்றொன்று பெரியது மற்றும் 1 கதவாகும் இந்த திறப்புக்கு இடையே மூன்று தூண்கள் 12 மற்றும் 3 இருக்கிறது அது இருக்கும் பலகையை ABC மற்றும் D என்று குறிப்பிடுவோம் இங்கே நம்மிடம் மொத்த சுவர் ஜன்னல்கள் இருக்கும் பலகை இருக்கிறது ஜன்னல்களை கருதினால் நம்மிடம் 3 செங்குத்து பக்கவாட்டு விசை எதிர்க்கும் உறுப்புகள் இருக்கும் பக்கவாட்டு விசையை எதிர்க்கும் செங்குத்து உறுப்புகள் தூண்கள் 12 மற்றும் 3 ஆகும் இந்த செயல்முறையில் பரிந்துரைப்பது என்னவென்றால் மூன்று தூண்களையும் கவனிக்க வேண்டும் அவை திறப்புகளுக்கு நடுவில் இருக்கிறது அதனுடைய வரம்பு கட்டுப்பாடு மேல் புறத்தில் இருக்கும் சுழற்சியை தடுத்துவிடும் அதனால் இரண்டு இடத்திலும் நிலையான வரம்பு கட்டுப்பாடு என கருதி அந்த மூன்று தூண்களில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி ஒன்றாகக் கூட்டி விறைத்தன்மை கணக்கிட வேண்டும் சுவரின் மொத்த விறைத்தன்மை என்பது தூண்களின் விறைத்தன்மையின் கூட்டுத்தொகை ஆகும் இதில் சுவரின் மேலும் கீழும் இருக்கும் பலகையின் செயல்பாட்டை நாம் கருத்தில் கொள்வதில்லை என்று தெளிவாக தெரிகிறது மாணவர் இந்த மூன்று 123 பகுதிகளையும் திடமாக கருதுகிறோம் ஆம் அடிப்படை பகுதிக்கு வருகிறோம் நம்மிடம் ஒரு தூண் மற்றும் 2 விருப்ப தேர்வு இருக்கிறது 1 பிடிமான தூண் அல்லது நிலைபெற்ற தூண் இது திறப்புகளுக்கு இடையே இருப்பதால் அதனுடைய வரம்பு கட்டுப்பாடு நிலை பெற்றது என்று எடுத்துக் கொண்டோம் திடமான பலகை மற்றும் அதன் விறைத்தன்மை முன்னரே கணக்கிட்டு விட்டோம் இது இணையாக இருக்கும் சுருள்கள் ஒத்த வடிவமாகும் அதனால் மூன்று விறைத்தன்மை ஒன்றாக கூட்டல் செய்கிறோம் மூன்று இணையான சுருள்கள் இந்த அமைப்பின் மொத்த விறைத்தன்மை என்ன என்பதை தரும் அடுத்து இரண்டாவது செயல்முறை இதில் திறப்புகளுக்கு மேலும் கீழும் இருக்கும் பலகையை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் இந்த இரண்டாவது செயல்முறையில் ஒட்டுமொத்த சுவர்களை பரிசீலிக்கிறோம் முழுவதுமாக கணக்கில் கொள்ளும்போது இதனுடைய வரம்பு கட்டுப்பாடு மேல் புறத்தில் கட்டுப்பாட்டில் இருக்காது அதனால் இந்த சுவரை பிடிமான சுவராக கருதி அதற்கேற்ற பிடிமான இடப்பெயர்ச்சி வடிவம் கொண்டு இருக்கும் இப்படி திட படிமான இடப்பெயர்ச்சி வடிவம் எனக் கருதி சுவரின் பக்கவாட்டு விலக்கம் என்ன என்று மதிப்பிடலாம் அதன்பிறகு ஜன்னல் இருக்கும் பகுதியை காணலாம் இரண்டாம் மற்றும் மூன்றாம் படத்தினை கண்டால் சுவரின் மேல் புற அமைப்பு தெரியும் இதில் அதன் கீழ் இருக்கும் ஜன்னல்களை புறக்கணிக்கிறோம் மூன்றாவது படத்தில் ஜன்னல்கள் இருக்கும் சிறிய பகுதியை கணக்கில் எடுத்து கொள்வோம் அதாவது ABC மற்றும் D இப்பொழுது ஜன்னல் திறப்பு இருப்பதால் இவை ஒரு வித கட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் இதனால் இரண்டு புறமும் நிலை பெற்ற வரம்பு கட்டுப்பாடு கொண்டிருக்கும் தூணாக கருதப்படும் இந்த வகை வரம்பு கட்டுப்பாடு கொண்டு 12 மற்றும் 3 தூண்களின் இடப்பெயர்ச்சி அல்லது விலக்கல் கணக்கில் எடுத்து கண்டுபிடிக்கிறோம் இந்த இரண்டாவது செயல் முறையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் முதலில் சுவர்களை பிடிமான சுவராக கருதி அவற்றின் இடப்பெயர்ச்சி அல்லது விலக்கல் கணக்கிடுகிறோம் அடுத்து திறப்பு இருக்கும் திட பகுதியிலிருந்து நிலைபெற்ற கட்டுப்பாடு என்று கருதி இடப்பெயர்ச்சி கணக்கிடுகிறோம் ஏனென்றால் இந்த பகுதி அல்லது பலகை மேல்புறத்திலும் மற்றும் கீழ்ப்புறத்திலும் இருந்து அங்கு ஏற்படும் சுழற்சியை தடுக்கும் அதனால் இரண்டு புறத்தில் நிலை பெற்ற கட்டுப்பாடு என்று கருதுவது சரியாகும் அடுத்து தனித்தனி ஆக தூண்களின் இடப்பெயர்ச்சி அல்லது விலக்கல் கண்டுபிடிக்கிறோம் இங்கே 3 தூண்கள் pier 1 pier 2 and pier 3 இருக்கிறது அதன் வரம்பு கட்டுப்பாடு நிலைபெற்று இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு இடப்பெயர்ச்சி கணக்கிடுகிறோம் இங்கே இருப்பது திடமான சுவர் திடமான பட்டை மற்றும் 3 விலக்கல் Δ 1 Δ 2 and Δ 3 ஆகும் அடுத்து சுவரின் உண்மையான விலக்கல் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் மையப் பகுதியில் ஏற்படும் விலக்கலை மேல் மற்றும் கீழ்பகுதியில் ஏற்பட்ட விலக்கல் கொண்டு சரி செய்ய வேண்டும் இது மற்றுமொரு பகுத்தாய்வு செயல்முறை ஆகும் சென்று முறையில் கண்டு பிடித்த மதிப்பினை சரி செய்கிறோம் இந்த மூன்று பலகையின் விறைத்தன்மை கூட்டுத்தொகை தூண்கள் கூட்டம் என்று அழைக்கலாம் அதன் உடைய விறைத்தன்மை என்று வெளிப்படுத்தலாம் இப்பொழுது தனித்தனி ஆக K1K2 மற்றும் K3 இன் விறைத்தன்மை மதிப்பினை சரி செய்யலாம் விறைத் தன்மையின் நேர்மாறு மதிப்பை எடுத்தால் நமக்கு விலக்கல் மதிப்பு கிடைத்துவிடும் அதாவது K1K2 மற்றும் K3 நேர் மாறாக வெளிப்படுத்துகிறோம் இதனை வெளிப்படுத்துவதற்கு பயன்படும் கோட்பாடு ஆகும் நமக்கு விறைத் தன்மையின் நேர்மாறு மதிப்பை எடுத்தால் விலக்கல் மதிப்பு கிடைத்துவிடும் என்று தெரியும் அதாவது தூண்களின் மொத்த விறைத் தன்மை சரி செய்யப்பட்ட விலக்கல் மதிப்பு Δ 1 Δ 2 Δ 3 ஆகும் இந்த சமன்பாட்டினை பயன் படுத்தி தூண்களின் விலக்கல் மதிப்பு கிடைக்கும் விறைத் தன்மையின் நேர்மாறு மதிப்பை எடுத்தால் விலக்கல் மதிப்பு கிடைத்துவிடும் இதனை கொண்டு தூண்களின் ஒட்டுமொத்த விலக்கல் மதிப்பு கிடைத்துவிடும் அதாவது ஒட்டுமொத்த விலக்கல் மதிப்பு என்பது வலதுபுறத்தில் இருக்கும் தனித்தனி சரி செய்யப் பட்ட விலக்கல் மதிப்பு மற்றும் அதனுடைய கீழ்இலக்க நேர்மாறு ஆகும் இங்கே இறுதியாக நாம் செய்ய இருப்பது என்னவென்றால் சுவரை பிடி மான திறப்பு ஏதுமில்லாத சுவராக கருதி கண்டு பிடிக்கப்பட்ட விலக்கல் மதிப்பினை பட்டை இன் மதிப்பை கழித்து 3 தூண்களின் விலக்கல் மதிப்பினை கூட்டி பின் உண்மையான விலக்கல் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் இது ஏறத்தாழ தோராயமாக மதிப்பிடும் செயல்முறை ஆகும் இருப்பினும் ஜன்னலின் மேல் மற்றும் கீழ்ப்புற பகுதியை கருத்தில் எடுத்துக் கொள்கிறது இறுதியாக நிகர சரி செய்யப் பட்ட விலக்கல் மதிப்பு என்பது மொத்த மதிப்பு கூட்டல் தனித்தனி சரி செய்யப் பட்ட விலக்கல் மதிப்பு மற்றும் பட்டை விலக்கல் மதிப்பினை கழித்து கிடைப்பதே ஆகும் என்று மனதில் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது செயல்முறை அடுத்து மூன்றாவது இது விறை தன்மை பொறுத்தவரை இன்னும் சிறிது முறைப்படியான செயல் முறை ஆகும் முதல் செயல்முறை 3 இணையான சுருள்களை ஒத்தது இரண்டாவது சரியாக விவரிக்காது முதலில் ஒட்டு மொத்த விறைதன்மை கண்டுபிடித்து அதில் இருந்து தனித்தனி மதிப்பினை கழிக்கிறோம் இந்த மூன்றாவது செயல் முறை சிறந்த செயல் முறை ஆகும் இதில் சில கடுமையான கணக்கிடுதல் உண்டு விசையின் பங்கீட்டை இணையான அல்லது தொடர்ச்சியான சுருள்கள் என்று கருதிக் கொள்ளும் இந்த மொத்த சுவர் 3 தூண்களையும் 3 இணையான சுருள்கள் ஆக கருத வேண்டும் அதாவது மூன்று இணையான சுருள்கள் கொண்ட பலகை ஆகும் மேலே இருப்பது இணையான சுருள்கள் கொண்ட பலகை அதேபோல் கீழே இருப்பது தொடர் சுருள்கள் ஆகும் அதனால் இணை மற்றும் தொடர் சுருள்களின் விறை தன்மை கண்டுபிடித்தால் ஒட்டுமொத்த சுவரின் விறைதன்மை கணக்கிட முடியும் இந்த செயல்முறை மிகவும் வசதியான ஒன்று ஏனென்றால் ஜன்னல் மற்றும் கதவு திறப்பு வெவ்வேறு அளவில் இருக்கும்போது இந்த செயல்முறை விறை தன்மை கண்டுபிடிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் சுருக்கமாக சுருள்கள் இணையான மற்றும் தொடர் நிலை கொண்டு இருப்பதை காணலாம் மூன்று தூண்கள் கொண்டிருக்கும் கட்டிடத்தை இணையாக இருக்கும் சுருள்கள் போல எடுத்துக்கொள்ளவேண்டும் ஒவ்வொரு தூணின் விறை தன்மை K 1 K 2 மற்றும் K 3 அடுத்து மொத்த விசை இந்த விறை தன்மை சார்ந்து இருக்கும் H1H2 மற்றும் H3 இன் விகிதம் கண்டு பிடித்து ஒன்றாக கூட்டினால் H கிடைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளும் அடிப்படை அனுமானம் விறை இடைத்திரை ஆகும் அதுவே கட்டிடம் விறை இடைத்திரை கொள்ளவில்லை என்றால் இந்த அனுமானம் செல்லுபடி ஆகாது அதனால் மொத்த விசை H என்பது K1Δ ஆகும் இதில் Δ ஒட்டுமொத்த கட்டிடத்திற்கு ஒரே மதிப்பு அது மாறாது அதேபோன்று K2Δ கூட்டல் K3Δ H Δ கொண்டு வகுத்தால் நமக்கு கிடைப்பது K 1 K 2 மற்றும் K 3 இன் கூட்டல் ஆகும் இதையே முதல் செயல்முறையில் செய்தோம் இதனை கொண்டு எத்தனை இணையான சுவர்கள் இருக்கிறது அதனுடைய விறைதன்மை ஒன்றாகக் கூட்டி கணக்கிடலாம் அடுத்து தொடர்ச்சியான சுருள்கள் கொண்ட அமைப்பு வளைவு இடைவெளி மற்றும் திறப்பு இருக்கும்பொழுது அதனை தொடர் நிலை என கருத வேண்டும் இதில் முக்கியமாக கருத வேண்டியது என்னவென்றால் ஒவ்வொரு சுருள் தனித்தனியான விலக்கல் மதிப்பு இருக்கும் அந்த 3 மதிப்பையும் ஒன்றாக கூட்டினால் மொத்த விலக்கல் மதிப்பு Δ கிடைக்கும் Δ 1 Δ 2 Δ மூலம் பக்கவாட்டு விசை H மதிப்பிடலாம் இங்கே 3 விலக்கல் மதிப்பு Δ 1 Δ 2 Δ 3 கூட்டினால் Δ கிடைக்கும் ஒவ்வொரு மதிப்பும் சுருளின் விறைதன்மை சார்ந்து இருக்கும் அதுபோல H இன் மதிப்பு மாறாது இதனை என்று குறிப்பிட்டு எழுதலாம் இந்த மூன்றாவது செயல் முறையில் சுவர்களை இணை மற்றும் தொடர் நிலை சுருள்கள் என வகைப்படுத்தி அவற்றின் விறை தன்மை கணக்கிடுகிறோம் அதன்பின் ஒட்டுமொத்த சுவரின் மதிப்பினை கண்டுபிடிக்கிறோம் இப்பொழுது உங்களின் கேள்விக்கு வருகிறேன் முதல் பகுதியில் கண்டது இணைநிலை சுருள்கள் அதாவது மூன்று தூண்களும் இணைநிலை கொண்டு இரண்டு பக்கமும் நிலையான வரம்பு கட்டுப்பாடு கொண்டிருந்தது இதில் திறப்பு இருந்தாலும் பரவாயில்லை அடுத்து வகையான தொடர்நிலை சுருள்கள் பற்றி பார்த்தோம் இதில் சுவர் நடுப்பகுதி மேல் மற்றும் கீழ் இருக்கும் பலகையின் பலனாக நிலையான வரம்பு கட்டுப்பாடு என்று கருத்தில் கொண்டும் இங்கே மேல் மற்றும் கீழ் இருக்கும் பலகையின் நிலை என்ன இவை இரண்டும் தனியாக இல்லை ஒட்டுமொத்த செயல்பாட்டில் பங்களிக்கிறது அதனால்மேலே இருக்கும் பலகையை வரம்பு கட்டுப்பாடு கணக்கில் கொள்ள வேண்டும் அதனால் இவை இரண்டையும் பிடிமானம் என்று கருதாமல் நிலை கட்டுப்பாடு என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது செயல்முறையை நினைவு கூர்ந்தால் அங்கே திறப்பு இல்லா பலகை என்று கருதி பிடிமான கட்டுப்பாடு என்று எடுத்துக் கொண்டோம் Student Refer Time 3430 இங்கே தளங்கள் கொடுக்கும் எதிர்ப்பை கணக்கில் கொள்ளவில்லை எதிர்ப்பை தருவது கட்டிடத்தின் மேல் மற்றும் கீழ் புறத்தில் உள்ள கல் கட்டிட அமைப்பு ஆகும் இப்பொழுது திறப்புகளுக்கு இடையே உள்ளத் தூண்களை கவனித்தால் அதன் மேல் மற்றும் கீழ் புறத்தில் வளைவு இடைவெளி பகுதி இருக்கும் இதுவே சுழற்சியை தடுக்கிறது அதற்காகத்தான் மொத்த சுவரை கணக்கில் எடுத்துக் கொள்ளும் போது எந்த எதிர்ப்பையும் கருத்தில் கொள்ளாமல் சுழல்வதற்கு அனுமதித்து கணக்கிடுகிறோம் ஒவ்வொரு அடுக்கிலும் இருக்கும் தளங்கள் ஒருவித சுழற்சிக்கான எதிர்ப்பை கொடுக்கலாம் ஆனால் அது அவ்வளவு பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தாது அதனால் மூன்றும் நிலை வரம்பு கட்டுப்பாடு கொண்டிருக்கும் என்ற முடிவினை எடுத்தது சரி ஆகும் விறை தன்மையின் நேர்மறை ஒன்றாக கூட்டுகிறோம் அடுத்த உதாரணமாக ஒரு சுவர் பகுதி கதவு திறப்பு கொண்டு இருப்பதை எடுத்துக் கொள்வோம் இதில் இரண்டு தூண்கள் இரண்டிலும் மேல் பகுதியில் வளைவு இடைவெளி மற்றும் விரிவாக்கம் இருக்கிறது அதனால் முதலில் இணைநிலை சுருள் என்று கருத வேண்டும் ஆனால் பகுதி ஒன்று கருதும் போது தொடர்நிலை சுருளாக கருத வேண்டும் அதனால் மொத்த விறை தன்மை என்று எடுத்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே இணை நிலை சுருள் என்று கொண்டு விறை தன்மை ஒன்றாக கூட்டல் செய்தோம் அதனால் இந்த செயல்முறை உண்மை நிலவரப்படி வரம்பு கட்டுப்பாடு கருத்தில் எடுத்துக்கொண்டு கணக்கிடுவதால் மிகவும் அர்த்தம் உள்ள செயல்முறை ஆகும் இந்த அனைத்து சமன்பாட்டை கணக்கிட்டால் நமக்கு சுவரின் மொத்த விறை தன்மை மதிப்பு கிடைக்கும் தனித்தனி விறை தன்மை மற்றும் மொத்த விறை தன்மையின் விகிதம் மூலம் பங்கீடு காரணி கிடைக்கும் அதன்பின் நறுக்கு விசை அதனுடைய தேவை உடன் பெருக்க வேண்டும் இதுவரை நாம் கண்ட விரிவுரை சுவரில் இருக்கும் துளைகளை பற்றியது இப்பொழுது ஒரு படி பின்னே சென்று இந்த சுவர்களுக்கு எவ்வாறு நறுக்கு விசையை பங்கீடு செய்வது அதற்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டியவை என்ன ஒரு தரைப்பட அமைப்பை பார்க்கும் போது இரண்டு விஷயங்களை கவனிக்க வேண்டும் ஒன்று அதில் ஏற்படும் நறுக்கு விசை தளத்தில் சுழற்சி இல்லை என்றால் அந்த விசையை சுவர்களுக்கு பங்கீடு செய்யலாம் இப்பொழுது கட்டிடம் மூன்று சுவர்கள் கொண்டது என்று எடுத்துக்கொள்வோம் இந்த மூன்று சுவர்களும் இணைநிலை கொண்டது அதன் மூலம் மூன்று சுவர்களின் விறைத்தன்மை கண்டுபிடிக்கலாம் இப்பொழுது நில நடுக்க விசை மூலம் இந்த தளத்தில் அடிப்படை நறுக்கு விசை ஏற்படும் அதனை Qi மூலம் கணக்கிட்டு இந்த மூன்று சுவர்களுக்கும் பங்கீடு செய்கிறோம் தளம் சரி சமமாக இருந்தால் அதில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி எந்த திசையில் இருக்கும் என்று காண்கிறோம் நிலநடுக்க விசையின் திசை சார்ந்தே சரி சமமாக இருப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நிலநடுக்க விசை இந்த மூன்று சுவர்களுக்கு இணையாக இருந்தால் விறை இடைத்திரை கருத்தில் கொண்டு இருப்பதால் ஒரே சீரான இடப்பெயர்ச்சி ஏற்படும் அதனால் இந்த மூன்று சுவரிலும் ஒரே மாதிரி Δ மதிப்பு ஏற்படும் அதனால் அதனை பங்கீடு செய்வது எளிதாக அமையும் இந்த அமைப்பின் எந்த சுழற்சியும் இல்லை என்பது தளத்தில் ஏற்படும் மொத்த நறுக்கு விசை ஒரே ஒரு பகுதியை அதாவது பங்கீடு காரணி கொண்டிருக்கும் என்பதை உணர்த்துகிறது ஒவ்வொரு சுவற்றிற்கு ஏற்றவாறு பங்கீடு காரணி அமைகிறது இடப்பெயர்வு பகுதி மட்டும் இங்கே எடுத்துக் கொள்ளப்படுகிறது தளத்தைப் பொறுத்தவரை இதனுடைய புவியீர்ப்பு மையம் பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் ஒரே நேர் கோட்டில் பொருந்தும் பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் ஒன்றாக இருப்பதால் எந்த சுழற்சியும் இருக்காது நேரடி நறுக்கு விசை பகுதி மட்டும் இருக்கும் சிக்கலான அமைப்பை கையாளும் பொழுது இரண்டாம் வகை பகுதி அதாவது முறுக்கு விசை பகுதியையும் கணக்கில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் நேர் கோட்டில் இருக்காது அதனால் சமச்சீர் இல்லாத அமைப்பு அல்லது நிலநடுக்க விசைக்கு சமமாக இல்லாத அமைப்பினை கையாளும் பொழுது நேரடி நறுக்கு விசை மற்றும் முறுக்கு விசை இரண்டையும் கணக்கில் கொள்ள வேண்டும் அதுமட்டுமல்லாமல் சுவரில் இருந்து வரும் தேவையையும் தனித்தனியாக கணக்கிட வேண்டும் முந்தைய அமைப்பில் சமச்சீர் இருந்ததால் பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் கணக்கிட அவசியம் ஏற்படவில்லை ஆனால் சமச்சீர் இல்லாத அமைப்பு வரும்பொழுது பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் கணக்கிட வேண்டும் அதன்பின் X மற்றும் Y அச்சில் ஏற்படும் மையப்பிறழ்ச்சி பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் இடையே ஏற்படும் மையப்பிறழ்ச்சி இரண்டையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தளத்தில் ஏற்படும் முறுக்கு விசை மூலம் கூடுதலாக வளை திருப்புமை நறுக்கு விசை உருவாகும் இந்த விரிவுரையில் நேரடி நறுக்கு விசை மற்றும் முறுக்கு விசை பகுதியை எப்படி கணக்கிடுவது என்று காணலாம் இந்த வகை சமச்சீர் இல்லாத அமைப்பில் இரண்டு திசைகளிலும் பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் கொண்டிருக்கும் மையப்பிறழ்ச்சி என்ன என்று கணக்கிட வேண்டும் அதன்பிறகு நேரடி நறுக்கு விசைக்கு அப்பாற்பட்ட தேவையை ஒவ்வொரு சுவற்றிக்கும் கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது Y அச்சில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூடுதல் முறுக்கு விசை ஏற்பட்டு அதேபோன்று x அச்சிலும் உருவாகும் இதனை சார்ந்த அமைப்பினை அடுத்த விரிவுரையில் காணலாம் இத்துடன் நறுக்கு விசை மற்றும் அச்சுவிசை தேவைக்கு ஏற்ப பகுத்தாய்வு முறை கொண்டு எப்படி செய்வது என்று பார்த்தோம் இதன் மூலம் அமைப்பு வடிவமைப்பு மற்றும் பகுதி வடிவமைப்பு நிறைவடைகிறது நன்றி வணக்கம்